நாங்கள் எங்கள் விவாதத்தைத் தொடருவோம்எப்படி சேவை சிந்தனை மற்றும் தயாரிப்பு சேவை அமைப்புகளின் ஒரு புதிய முன்னுதாரணம் வணிகங்கள் செய்யப்படும் விதத்தை மாற்றுகிறது உதாரணமாக சந்தைப்படுத்தல் கலவை என்று அழைக்கப்படும் ஒரு எளிய கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர்களைச் சென்றடைவதற்கு வளங்களைப் பயன்படுத்துவது பற்றி நாம் முன்பு நினைத்திருந்த வழி எனவே இந்த நான்கு பி யின் four P's புகழ்பெற்ற தயாரிப்பு எங்களிடம் இருந்தது இது கட்டமைப்பு அல்லது மதிப்புகளின் தொகுப்பின் கட்டமைப்பு தொடர்பான அனைத்து கருத்துகளையும் கொண்டது நாங்கள் அதை தயாரிப்பு இடம் மற்றும் நேரம் என்று அழைக்கிறோம் இதன் பொருள் பொருட்கள் நுகர்வோரை சென்றடைந்த விதம் விநியோகம் விலை மற்றும் கடைசியாக பதவி உயர்வு மற்றும் கல்வி ஆனால் இந்த புதிய சேவை மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரம் சேவை ஆதிக்கம் செலுத்தும் பொருளாதாரம் சந்தைப்படுத்தல் கலவையில் நாம் சேர்க்க வேண்டிய மூன்று புதிய கருத்துகள் உள்ளன இவை செயல்முறை உடல் சூழல் மற்றும் மக்கள் உதாரணமாக உங்கள் வீட்டில் விருந்துக்கு பல உணவகங்களிலிருந்து தொலைபேசி மற்றும் இணையத்தைப் பயன்படுத்தி இன்று நீங்கள் உணவை ஆர்டர் செய்யும் விதம் பற்றிய அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த புதிய கூறுகள் அதாவது நீங்கள் பரிவர்த்தனைக்கான புதிய செயல்முறையையும் நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர்களுக்கும் புதிய சிந்தனை முறை தேவை ஏனெனில் முன்பு நீங்கள் ஒரு உணவகத்திற்குச் சென்றபோது அந்த வணிகம் உணவு மற்றும் பான வணிகத்தின் உணவக உரிமையாளர்கள் தங்கள் மக்களின் திறமை கண்ணியம் பதிலளித்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தலாம் மற்றும் அவர்கள் வாடிக்கையாளருடன் நேரிடையாக ஒரு சூழலில் மற்றும் உணவகத்தின் சூழலில் உரையாடினர் சில வழிகளில் ஆதிக்கம் செலுத்தும் உடல் சார்ந்த மற்றும் உறுதியான உலகம் ஆனது அறியப்பட்ட தொடர் செயல்முறைகள் மற்றும் தீர்வுகள் ஆகும் ஆனால் இன்று இந்த மெய்நிகர் மேடை மற்றும் உண்மையான நிகழ்வுகள் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு வகை உணவகம் உங்கள் வீட்டிற்கு வரும் போது மற்றும் சில சமயங்களில் நீங்கள் உண்மையில் உணவகத்தில் ஒரு சிறப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கலாம் எனவே இந்த கலவை அல்லது எல்லைகளின் மாறுபாடு புதிய சவாலை உருவாக்குகிறது மற்றும் அந்த சவாலானதுஒரு இயல்பான உணவகத்தின் முந்தைய உதாரணத்தில்உணவகம் தன்னை எப்படி விளம்பரப்படுத்தியது அது எப்படி முன் முனையை நிர்வகிக்கிறது அது வாடிக்கையாளருடன் தொடர்பு கொள்கிறது அது எப்படி பின் முனையை நிர்வகித்தது சமையலறை மற்றும் அது பில்லிங் மற்றும் அனைத்தையும் எப்படி நிர்வகித்தது என்பதை தனித்தனியாக சிந்திக்கலாம் உணவக வியாபாரத்தில் கூட பிரிப்பது கடினம் ஆனால் சாக்லேட் தயாரிக்கும் வணிகத்தில்நீங்கள் மிகவும் சுலபமாக பிரிக்கலாம் சாக்லேட் சந்தைப்படுத்துதலில் இருந்து சாக்லேட் தயாரித்தல் அல்லது சாக்லேட் தயாரிக்கும் நபர்கள் மற்றும் சாக்லேட் உட்கொள்ளும் நபர்கள் ஆனால் நீங்கள் இன்று நினைத்தால் நாம் பல்வேறு வகையான இ சேவைகள் மற்றும் பி சேவைகளை ஒன்றாக பயன்படுத்துகிறோம் எப்படி மெய்நிகர் தயாரிப்புகள் உறுதியான மற்றும் அருவமான கூறுகள் ஆகியவற்றுடன் இயற்பியல் தயாரிப்புகளை இணைத்து அது இன்று கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிவிட்டது என்பதை நாம் உணர முடியும் இந்த பல்வேறு நிர்வாக செயல்பாடுகளை தனித்தனி தொகுதிகளாக நினைப்பதற்காக செயல்பாடுகள் சந்தைப்படுத்தல் மற்றும் மனித வள மேலாண்மை ஆகிய மூன்று பாத்திரங்கள் வழியாக மக்கள் இயற்பியல் செயல்முறைகள் மற்றும் நாம் இருவரையும் அணுகும் மற்றும் இணைக்கும் வழி நிர்வாகத்தின் பிரிக்கக்கூடிய ஒற்றுமையில் ஒரு முழுமையான அமைப்பு நோக்குநிலையை உருவாக்கவும் செய்கிறது இப்போது இதில் நுகர்வோர் சிக்கலான வரம்பைப் பார்க்கும்போது ஒரு வாடிக்கையாளர் அல்லது ஒரு குடிமகன் அவருடைய குழந்தைகளுக்கு கல்வி பற்றி சிந்திக்கும்போதுஎனவே பரீட்சை செயல்முறையிலிருந்து நான் கல்வி செயல்முறையைப் பற்றி விவாதிக்கவில்லை அங்கு என்ன வகையான தீவிர மாற்றம் நடைபெறுகிறது ஏனென்றால் நீங்கள் செய்யும் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நான் ஒரு இடத்தில் இருக்கிறேன் நீங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் நான் அதை சில சமயங்களில் பதிவு செய்துள்ளேன் நீங்கள் வேறு சில சமயங்களில் பங்கேற்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர முடியும் ஆனால் நாம் இணைக்கப்பட்டுள்ளோம் நீ என்ன நினைக்கிறாய் நீங்கள் மன்றத்தில் பங்கேற்றால் நான் உடனடியாக அதை உணர்கிறேன் எனவே இது ஒரு புறம் மற்றும் மறுபுறம் சிக்கலானது ஒரு பெரிய அளவிலான சாத்தியக்கூறுகள் எனவே கல்வி ஒரு நல்ல நிறுவனத்திற்கான போஸ்ட் ஸ்கூல் தேடல் ஒரு நல்ல படிப்பு இடம் இவை அனைத்தும் இப்போது உடல் தொடர்புகள் மின்னணு தொடர்புகள் அந்த கல்லூரிகளில் ஏற்கனவே படிக்கும் நபர்கள் ஏற்கனவே அந்த பாடங்களைப் படிக்கும் நபர்களிடமிருந்து உள்ளீடுகளைப் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு உள்ளது நீங்கள் இயற்பியல் படிக்க வேண்டுமா அல்லது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வேண்டுமா என்று இந்த விஷயங்களைப் பற்றி மேலும் அறிய மன்றம் ஏராளமான தளங்களுக்கு மிகப்பெரிய அணுகல் உள்ளன ஒவ்வொரு விஷயத்திலும் தொழில் வாய்ப்புகள் என்ன நீங்கள் எப்படி பொருத்தமாக இருக்கிறீர்கள் பல்வேறு வகையான பயன்பாடு மற்றும் மின்னணு சேவைகளை நீங்கள் இன்று காணலாம் நுகர்வோர் இந்த நவீன அளவிலான சேவைகளை மதிப்பீடு செய்யும் போது இந்த சிக்கலான மற்றும் வாய்ப்பு தொடர்ச்சி நமக்கு சொல்கிறது அவர்கள் முதன்மையாக மூன்று வகையான குணங்களைப் பார்க்கிறார்கள் நாங்கள் அவர்களை தேடல் தரம் என்று அழைத்தோம் ஒரு தகவல் அல்லது சேவை அல்லது கலவை அனுபவத் தரத்தை வாங்குவதற்கு முன் வாடிக்கையாளர் தகவல் வரம்பு அறிவு உள்ளீடு ஆகியவற்றை தேடும் இப்போது சேவை வழங்குநருக்கும் சேவை நுகர்வோரின் சேவை தேடுபவருக்கும் இடையேயான அமர்த்திக் கொள்ளுதல் முன் தேடல் தரம் ஏற்படலாம் ஆனால் அடுத்த வகை தரம் அதாவது அனுபவத் தரம் அமர்த்திக் கொள்ளுதலின் போது நடக்கிறது நீங்கள் ஒரு உணவகத்தில் உணவருந்தும்போது உடனடியாக மேலும் மேலும் பல வணிகங்களில் ஈடுபாடு மற்றும் மூன்றாம் வகை தரம் முன்னோக்கி வருகிறது ஆனால் அது நாங்கள் நம்பகத்தன்மையின் தரம் என்று அழைக்கிறோம் நீங்கள் உங்கள் சந்திப்பை முன்பதிவு செய்வது போல ஒரு நிபுணரைத் தேடுங்கள் மற்றும் ஒரு மருத்துவ நிபுணரின் உதவியை நாட வேண்டும் சில சிகிச்சை அளிக்கப்படுகிறது உங்களுக்கு ஒரு சிறிய அறுவை சிகிச்சை இருக்கலாம் ஆனால் இந்த அமர்த்திக் கொள்ளுதல் தரம் பின்னர் அமர்த்திக் கொள்ளுதல் நேரத்தில் இருந்து அமர்த்திக் கொள்ளுதல் நிகழ்வில் இருந்து அறியப்படும் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த மூன்று வகையான குணங்களை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் உங்கள் அன்றாட அனுபவத்திலிருந்து நீங்கள் தினமும் பயன்படுத்தும் சேவைகளின் எண்ணிக்கையிலிருந்து நீங்கள் சிந்திக்க விரும்புகிறேன் இந்த மூன்று தர அளவுகோல்களையும் நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புகிறேன் எந்த வகையான சேவைக்கு எந்த வகையான தரம் ஆதிக்கம் செலுத்தியது அல்லது எந்த இரண்டும் இணைந்து நீங்கள் தேடும் திருப்தியைத் தரும் என்று பார்ப்பார் இது முக்கியமானது ஏனென்றால் சேவை செயல்பாட்டில் உள்ளவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் என்ன தேடுகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சேவை அமைப்பில் ஒரு நுகர்வோரின் முடிவெடுக்கும் செயல்முறை ஆழமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் அங்குதான் எல்லாம் தொடங்குகிறது நுகர்வோருக்கு நுகர்வோர் கொண்டு வரும் வளங்கள் மற்றும் திறன்களின் தேவை மற்றும் அதை எவ்வாறு வழங்குபவர்களுடன் மதிப்பை உருவாக்க ஆதார திறன்களுடன் இணைக்க முடியும் என்பது தெரிய வேண்டும் எப்பொழுதும் நுகர்வோர் தகவல் தரம் அனுபவத் தரம் அல்லது நம்பகத் தரம் ஆகியவற்றைப் பார்க்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே சேவை நுகர்வோருக்கும் சேவை வழங்குநருக்கும் இடையில் பரிமாற்றம் மற்றும் இணை உருவாக்கும் செயல்முறை வாடிக்கையாளர்களின் தேவையைப் புரிந்துகொள்வதன் மூலம் வழிநடத்தப்பட வேண்டும் நாம் இங்கே ஒரு தொடு முக்கியமான தொடுதல் மாஸ்லோவின் தேவைகளின் வரிசைமுறை Maslow's hierarchy of needs ஆகியவற்றைக் குறிப்பிட வேண்டும் மற்றும் இணையத்தில் தேவைகளின் இந்த வரிசைமுறை என்ன என்று தேடுமாறு நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நாம் எப்போதெல்லாம் எந்த திருப்தியைத் தேடுகிறோமோ எப்போது எந்தப் பிரச்சனைக்குத் தீர்வு தேடுகிறோமோ அது உங்கள் உடலியல் தேவைகள் பசி நிறைவு அல்லது சுற்றுச்சூழலுக்கு எதிரான பாதுகாப்பு போன்ற மிக அடிப்படையான தேவைகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் சக மனிதர்களுடன் நட்பு தேவை நீராவியின் தேவைக்கும் மரியாதை அங்கீகாரம் அன்பு மற்றும் தேவை கட்டமைப்பு பற்றிய புரிதல் ஆகியவற்றுடன் பல்வேறு வகையான குணங்களைப் பற்றிய நமது புரிதலுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அதையே நாங்கள் விவாதித்தோம் நுகர்வோர் சேவை நுகர்வோர் முடிவெடுத்தல் மற்றும் சேவைகளை மதிப்பீடு செய்யும் செயல்முறை ஆகியவற்றின் முழு கட்டமைப்பையும் பற்றிய நமது புரிதலை உருவாக்க அடிப்படையில் நமக்கு நான்கு தொகுதிகள் உள்ளன இதுதான் வழி நாங்கள் உண்மையில் வாங்குவது அல்லது கொள்முதல் செய்வது அல்லது பங்கேற்பது அல்லது தற்காலிகமாக அல்லது நீண்ட காலத்திற்கு உபயோகிப்பது கிட்டத்தட்ட எதுவும் உறுதியான அல்லது அருவமான மற்றும் இந்த நான்கு தொகுதிகள் அடிப்படை மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்தல் செயல்முறைகள் பற்றிய உங்கள் முந்தைய புரிதலிலிருந்து நன்கு அறியப்பட்டவை தகவல் தேடலானது தொடங்குகிறது அங்கு நீங்கள் தேவையை உணர்ந்தீர்கள் பிறகு நீங்கள் சில தரவுத் தகவலைச் சேகரித்து பின்னர் நீங்கள் மாற்றுகளை மதிப்பீடு செய்கிறீர்கள் பிறகு நீங்கள் கொள்முதல் செயல்முறை மற்றும் நுகர்வு செயல்முறை மற்றும் பிந்தைய கொள்முதல் மதிப்பீட்டைப் பெறுவீர்கள் இந்த தொகுதியை முடிக்க இந்த பாடத்திட்டத்தின் முக்கிய கவனத்தையும் இன்று அனைத்து வணிகங்களின் முக்கிய கவனத்தையும் அறிமுகப்படுத்துகிறேன் இது பயனர் மற்றும் பயனர் செயல்முறைக்கு என்ன கொண்டு வருகிறார் எனவே அந்த முந்தைய எளிய நான்கு படிகள் தொடர்ச்சியான செயல்முறையை இப்போது ஐந்து தொகுதிகளின் தொடர்புகளாகக் கருதலாம் அவை எப்போதும் தொடர்ச்சியாக இருக்காது ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்று நாம் வணிகங்கள் எங்கள் வணிகம் பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய தகவல்களை வழங்கும் விதம் நாங்கள் உதவும் வழி சேவை நுகர்வோர் மாற்றுகளை மதிப்பீடு செய்வதை புரிந்துகொள்கிறோம் கொள்முதல் செயல்முறை வாங்குதலுக்கு பிந்தைய மதிப்பீடு பயனர் இந்த அமர்த்திக் கொள்ளுதல் செயல்முறைக்கு என்ன கொண்டு வருகிறார்கள் என்ற அடிப்படையில் சிந்திக்க வேண்டும் அவர்களின் மதிப்புகள் மற்றும் அணுகுமுறைகள் அவர்களின் பழக்கவழக்கங்கள் மற்றும் அவர்களின் அழகியல் உணர்வு நிறம் உணர்வு அமைப்பு கல்வி சமூக திறன் ஆகியவை மையத் தொகுதியாகும் இல்லை நாங்கள் என்ன செய்கிறோம் ஆனால் நீங்கள் உரையாற்றும் வாடிக்கையாளர் பிரிவைப் புரிந்துகொண்டு மையத்தில் உள்ள பச்சைத் தொகுதியுடன் தொடங்குங்கள் நீங்கள் பூர்த்தி செய்ய விரும்பும் தேவைகளை பூர்த்தி செய்து அந்த மற்ற தொகுதிகளை ஆழமாக தோண்டி பின்னர் இந்த ஐந்து தொகுதிகளை ஒரு கூட்டு அமைப்பாக மறுபரிசீலனை செய்யுங்கள்